இந்த விவாதத்தின் மிக முக்கியமான பகுதி இது இவை ஒவ்வொன்றிற்கும் நான் தரவு வழங்கப்போவதில்லை ஆனால் நிச்சயமாக பின்னர் விவாதிப்போம் நீங்கள் மொராவ்சிக்கின் புத்தகத்தை ஒரு முறை படித்துவிட்டு இங்கு விவாதிக்கப்பட்ட தரவுகளைப் பார்க்க வேண்டும் முதல் பொதுமைப்படுத்தல் என்ன கூறுகிறது ஒவ்வொரு முறையும் நீங்கள் மொழியியலில் பொதுமைப்படுத்தல்களைப் பார்க்கும்போது GEN என்ற குறியீட்டைப் பயன்படுத்தி எண்களைப் பயன்படுத்துவீர்கள் இங்கே எண் 1 2 3 4 உள்ளன இங்கே எத்தனை பொதுமைப்படுத்தல்களை பட்டியலிட்டுள்ளோம் என பார்ப்போம் 14 பொதுமைப்படுத்தல்களை இங்கே பட்டியலிட்டுள்ளோம் ஒவ்வொன்றாகச் சொல்கிறேன் உங்களுக்கு கணிசமான தரவைத் தருவேன் சுருக்கமாக நான் விவாதிப்பேன் உங்களுக்கு ஏதேனும் குழப்பம் இருந்தால் தெரியப்படுத்துங்கள் முதல் பொதுமைப்படுத்தல் என்ன கூறுகிறது முதல்மார்ஃபாலஜிகல் டைபாலஜிகல் பொதுமைப்படுத்தல் GEN1 ஒரு மொழியில் இண்ட்ரான்சிடிவ் வினைகள் அவைகளின் சிங்கிள் ஆர்கியூமெண்ட் உடன் incorporate ஆகின்றன எனில் ட்ரான்சிடிவ் வினைச்சொற்கள் பேஷண்ட் ஆர்கியூமெண்ட் உடன் incorporate ஆகும் ஸ்லைடுகளில் தரவு தரவில்லை என்பதால் பொறுமையாகச் செல்கிறேன் இந்த intransitivity transitivity agent patient relation எவ்வாறு செயல்படுகிறது என்பதைப் புரிந்து கொள்ள கவனமாகக் கேளுங்கள் மொழியியலில் அறிமுகம் உள்ளவர்களுக்கு இது எளிதாக இருக்கும் நீங்கள் மொழியியலுக்கு புதியவராக இருந்தால் இன்னும் கொஞ்சம் கவனமாகக் கேளுங்கள் நீங்கள் புரிந்து கொள்ள விரும்பும் சிலவற்றை இங்கே எழுதுகிறேன் ஒன்று இண்ட்ரான்சிடிவ் மற்றது ட்ரான்சிடிவ் இவை ப்ரடிகேட் அல்லது வினைச்சொற்கள் run போன்ற வினைச்சொல்லை eat என்ற வினைச்சொல்லுடன் ஒப்பிட்டுப் பார்க்கலாம் இந்த வழக்கில் ரன் என்பது இண்ட்ரான்சிடிவ் வினை ஈட் என்பது ட்ரான்சிடிவ் வினை ரன் என்பதை இண்ட்ரான்சிடிவ் வினை என்று ஏன் அழைக்கிறோம் ஏனெனில் அதற்கு ஒரே ஒரு ஆர்கியூமெண்ட் மட்டுமே உள்ளது John ran away or John ran or I was running என்று சொல்லலாம் இதில் ஒரே ஒரு ஆர்கியூமெண்ட் மட்டுமே உள்ளது I was running இதற்கு பேஷண்ட் தேவையில்லை இதற்கு ஆப்ஜெக்ட் தேவையில்லை ஆனால் eat விசயத்தில் I ate என்று சொல்ல முடியாது இதில் மறைமுகமாக ஏதாவது சாப்பிட்டிருக்க வேண்டும் என்று அர்த்தம் இருக்கிறது இது ஒரு பேஷண்ட் ஆகவோ அல்லது தீம் ஆகவோ அல்லது இலக்கணப்படி ஆப்ஜெக்ட் ஆக இருக்கும் run மற்றும் eat விசயத்தில் ரன் என்பது இண்ட்ரான்சிடிவ் மற்றும் ஈட் என்பது ட்ரான்சிடிவ் ஆகும் முதல் பொதுமைப்படுத்தல் GEN 1 என்ன கூறுகிறது ஒரு மொழியில் இண்ட்ரான்சிடிவ் வினைகள் அவற்றின் சிங்கிள் ஆர்கியுமெண்ட் உடன் incorporate ஆகின்றன எனவே ரன் போன்ற வினைச்சொல்லையும் அது கொண்ட சிங்கிள் ஆர்கியுமெண்ட் ஐயும் கருத்தில் கொள்வோம் I ran என்பதில் சிங்கிள் ஆர்கியுமெண்ட் I ஆகும் பின்னர் ட்ரான்சிடிவ் வினை உள்ளது பொதுமைப்படுத்தல் என்ன சொல்கிறது ட்ரான்சிடிவ் வினைகள் அவற்றின் பேஷண்ட் ஆர்கியுமெண்ட் உடன் incorporate ஆகின்றன I ate food என்று கூறும்போது I என்பது ஏஜெண்ட் food என்பதை பேஷண்ட் ஆகக் கருதலாம் இதுவே முதல் பொதுமைப்படுத்தல் ஆகும் இரண்டாவது பொதுமைப்படுத்தல் என்ன இது முதலாவதுடன் தொடர்புடையது ட்ரான்சிடிவ் வினைகளின் ஏஜெண்ட்களின் incorporation கிட்டத்தட்ட இல்லாததாகும் incorporation பற்றி என்ன நினைக்கிறீர்கள் இது ட்ரான்சிடிவ் வினையாக இருந்தால் இதற்கு கட்டாயம் ஒரு ஏஜெண்ட் இருக்க வேண்டும் சான்றாக for the wind to blow அல்லது for the letter to write to write a letter இவற்றைச் சொல்லலாம் Writing a letter என்பதில் கட்டாயம் ஒரு ஏஜெண்ட் இருக்க வேண்டும் for something to be blown என்றால் அங்கே காற்று இருக்க வேண்டும் என்பது அர்த்தம் for punishing children என்பதிலுள்ள punish என்ற சொல் அங்கே ஒரு punisher தண்டிப்பவர் இருக்க வேண்டும் என்பதைக் குறிக்கிறது ஏஜெண்ட் கட்டாயம் இருக்க வேண்டும் எந்தவொரு பேஷண்ட்டையும் incorporation செய்யும் எந்த மொழிக்கும் அதனுடன் ஆப்ஜெக்ட் incorporationஉம் இருக்கும் இதை எளிதாகச் சொல்வதென்றால் ட்ரான்சிடிவ் வினை என்றால் ஏஜெண்ட் இருக்கலாம் ஏஜெண்ட் incorporation அதிகம் இல்லை ட்ரான்சிடிவ் சொற்களில் ஏஜெண்ட் incorporationஐ விட்டுவிட முடியாது அது கட்டாயம் இருக்க வேண்டும் ட்ரான்சிடிவ் வினை எனில் பொதுவாக அது ஒருவித ஏஜெண்ட்ஹுட் ஐ கொண்டுள்ளது இரண்டாம் பொதுமைப்படுத்தல் அதைத்தான் கூறுகிறது இது பொதுமைப்படுத்துதலுடன் தொடர்புடையதாக இருக்கும்போது டிரைவேஷன் மற்றும் இன்ஃப்லெக்ஷன்களை விட்டுவிட முடியாது நான் அஃபிக்ஸ் வகைகளைப் பற்றி பேசும்போது அது பிரிஃபிக்ஸ் அல்லது சஃபிக்ஸ் இன்ஃப்லெக்ஷனல் மார்ஃபிம் மற்றும் டிரைவேஷனல் மார்ஃபிம்கள் பற்றிப் பேசினேன் நினைவில் இல்லையெனில் முந்தைய ஸ்லைடுகளைப் பாருங்கள் அது இன்ஃப்லெக்ஷன் எனில் சொல்லின் இலக்கண வகை பொதுவாக மாறாது child - children அல்லது tree - trees என்பதை நோக்குவோம் Trees என்பதிலுள்ள s மார்க்கர் அல்லது s மார்ஃபிம் என்பது ஒரு இலக்கண வகையை மாற்றாது என்பதால் அது இன்ஃப்லெக்ஷனல் மார்ஃபிம் ஆகும் tree என்பது ஒரு பெயர்ச்சொல் trees என்பதும் பெயர்ச்சொல் ஆனால் destroy மற்றும் destruction விசயத்தில் destroy என்பது வினைச்சொல் destruction என்பது பெயர்ச்சொல் இதில் இலக்கண வகை மாறிவிட்டது இலக்கண வகையின் இந்த மாற்றம் வினைச்சொல் destroyயின் மார்ஃபிமுடன் தொடர்புடையது எனவே ion மார்ஃபிம் என்பது ஒரு டிரைவேஷனல் மார்ஃபிம் ஆகும் இப்போது மூன்றாம் பொதுமைப்படுத்தல் இன்ஃப்லெக்ஷன் டிரைவேஷன்ஐப் பற்றி பேசுவதால் இது முதன்மையாக க்ரீன்பெர்க் ஆகும் இங்கே பொதுமைப்படுத்தல் என்பது ஒரு மொழியில் இன்ஃப்லெக்ஷன் இருந்தால் அது எப்போதும் டிரைவேஷன் ஐக் கொண்டுள்ளது இன்ஃப்லக்ஷனல் அஃபிக்ஸ் நீங்கள் அறிந்திருந்தால் டிரைவேஷனல் அஃபிக்ஸ் ஐயும் கண்டறிய வேண்டும் இந்த பொதுமைப்படுத்தல் உங்கள் சொந்த மொழியில் செல்லுபடியாகிறதா என்பதை சரிபாருங்கள் இது உங்கள் மொழியில் இருக்கிறதா இல்லையா என்பதைக் கண்டறியவும் பெரிய மாதிரி அளவின் பகுப்பாய்விலிருந்து பெறப்பட்ட ஒரு பொதுமைப்படுத்தலாகக் கருத்தில் கொள்ளலாம் இது உங்கள் மொழிக்கு உண்மையாக இருக்கலாம் ஆனால் அது உண்மையாக மட்டும் இருக்கமென்று அர்த்தமல்ல உங்கள் மொழிக்காக அவை செயல்படுகின்றனவா இல்லையா என்பதை எப்போதும் சிந்தித்து அனைத்து பொதுமைப்படுத்தல்களையும் கண்டறிய வேண்டும் GEN 3 எவ்வாறு செயல்படுகிறது என்பதை தெளிவுபடுத்தியுள்ளேன் GEN 4உம் டிரைவேஷனல் மற்றும் இன்ஃப்லெக்ஷனல் உடன் தொடர்புடையது இது என்ன கூறுகிறது டிரைவேஷனல் மற்றும் இன்ஃப்லெக்ஷனல் அஃபிக்ஸ் கூட்டாக ஒட்டுமொத்த எக்ஸ்பொனெண்ட்ஸ் ஐக் கொண்டிருக்கவில்லை என்று இது கூறுகிறது இங்கே இரண்டு மார்ஃபிம்கள் உள்ளன ஒன்று er மற்றொன்று s இங்கு சற்றே விவாதம் தேவை இவை பொதுவாக டிரைவேஷனல் மார்ஃபிம் மற்றும் இன்ஃப்லெக்ஷனல் மார்ஃபிம் ஆகும் இது என்ன கூறுகிறது இந்த பொதுமைப்படுத்தல் செயல்படுகிறதா என்பதைக் கண்டறிய டிரைவேஷனல் மற்றும் இன்ஃப்லெக்ஷனல் அஃபிக்ஸ் இடையிலான வேறுபாட்டை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று கூறுகிறது இதன் பொருள் என்ன இதன் பொருள் speaker என்ற சொல் ஆங்கிலத்தில் இருப்பது போல தோற்றமுடைய வேறெந்த மொழிகளும் இல்லை இதில் ஸ்டெம் மற்றும் டிரைவேஷனல் அஃபிக்ஸ் உள்ளது இந்த சென்ஸ் இல் பன்மை வடிவம் speaks எனுமாறு இருக்கிறது ஆகவே டீவெர்பல் நாமினலைசர் er மற்றும் s உடன் அஃபிக்ஸ் இரண்டையும் இணைக்கும் இடத்தில் அஃபிக்ஸ் உள்ளது இது கொஞ்சம் ட்ரிக்கியானது நான்காவது பொதுமைப்படுத்தல் பற்றி நாம் பேசிக் கொண்டிருந்தோம் நான்காவது பொதுமைப்படுத்தல் டிரைவேஷனல் மற்றும் இன்ஃப்லெக்ஷனல் அஃபிக்ஸ் ஒட்டுமொத்த எக்ஸ்பொனெண்ட் ஸ் கொண்டிருக்கவில்லை என்று கூறுகிறது அதாவது டிரைவேஷனல் ஃபியூச்சர் மற்றும் இன்ஃப்லெக்ஷனல் ஃபியூச்சர் உடைய குறிப்பிட்ட மார்ஃபிம் ஐ உங்களால் வைக்க முடியாது ஆங்கிலத்தில் உள்ள சான்று er என்பது ஆங்கிலத்தில் ஒரு டிரைவேஷனல் மார்ஃபிம் ஏனெனில் இது பொதுவாக பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் இனை மாற்றுகிறது teacher என்பதிலுள்ள er என்பது teach எனும் வினைச்சொல்லின் வடிவத்தை teacher எனும் பெயர்ச்சொல்லாக மாற்றும் டிரைவேஷனல் மார்ஃபிம் ஆகும் இது வினைச்சொல்லை பெயர்ச்சொல்லாக மாற்றுகிறது er என்ற டிரைவேஷனல் அஃபிக்ஸ் காரணமாக இம்மாற்றம் நிகழ்கிறது மறுபுறம் s என்பது ப்ளூரல் மார்க்கர் பன்மை மார்ஃபிம்களின் விசயத்தில் இது பெயர்ச்சொல்லாக உள்ளது book மற்றும் books என்பதைக் காண்போம் book என்பது பெயர்ச்சொல் books என்பதும் பெயர்ச்சொல் இலக்கண வகையில் எந்த மாற்றமும் இல்லை இருப்பினும் இந்த விஷயம் லத்தீன் போன்ற மொழியிலுள்ளது lut என்பது மார்ஃபிம் இது டீவெர்பல் நாமினலைசர் செயல்பாடு மற்றும் ப்ளூரல் நாமினலைசேஷன் செயல்பாட்டைக் கொண்டுள்ளது இங்கு கவனத்திற்குரியது என்னவென்றால் இவை பொதுவாக உலகில் உள்ள எந்த மொழிகளிலும் ஒரே நேரத்தில் நிகழாது அதாவது ஒரு குறிப்பிட்ட மார்ஃபிம் டிரைவேஷனல் ஃபியூச்சர் மற்றும் இன்ஃப்லெக்ஷனல் ஃபியூச்சர் இரண்டையும் கொண்டிருந்தால் அத்தகைய சேர்க்கைகளைக் கண்டுபிடிப்பது மிகவும் கடினம் ஒன்று அது வகையை மாற்றப் போகிறது எனவே அது டிரைவேஷனலாக மாறுகிறது அல்லது இலக்கண வகை அதன் வடிவத்தைத் தக்க வைத்துக் கொள்கிறது அப்போது அது இன்ஃப்லெக்ஷனலாக மாற்றமுறும் ஆனால் teacher என்பதில் உள்ள er மார்ஃபிம் டிரைவேஷனல் இதன் பன்மை வடிவம் -s என்ற மார்க்கர் உடையது இதுபோன்ற எந்தவொரு மொழியையும் ஒருபோதும் கண்டுபிடிக்க மாட்டீர்கள் அங்கு டிரைவேஷனல் மார்க்கர் இருந்தால் அது டிரைவேஷனலாகவே இருக்கும் அது ஒரு இன்ஃப்லெக்ஷனல் மார்க்கராக இருந்தால் அது இன்ஃப்லெக்ஷனலாகவே இருக்கும் ஆனால் teachers என்பதில் இரண்டு மார்க்கர் உள்ளது ஒன்று -er மற்றொன்று s இதில் Er என்பது இண்டிபெண்டண்ட்லி டிரைவேஷனல் s என்பது இண்டிபெண்டண்ட்லி இன்ஃப்லெக்ஷனல் ஆனால் குறிப்பிட்ட மொழியில் இவ்விரண்டு ஃபியூச்சர்களும் கொண்ட ஒரு மார்ஃபிம் இருந்தால் speak போன்ற ப்ரடிகேட் போல இது நிகழ வாய்ப்பில்லை இதைத்தான் GEN4 கூறுகிறது ஐந்தாவது எப்படி GEN5 பர்சன் நம்பர் வேறுபாட்டைப் பற்றியது பர்சன் நம்பர் வேறுபாடுகளானது செபரேடிவ் அஃபிக்ஸ் களைக் காட்டிலும் குமுலேடிவ் களால் அடிக்கடி அடையாளப்படுத்தப்படுகின்றன குமுலேடிவ் மற்றும் செபரேடிவ் அஃபிக்ஸ்களைப் பற்றி பேசிக்கொண்டிருந்தபோது விவாதித்ததை நினைவு கூறுங்கள் லத்தீன் என்பது குமுலேடிவ் அஃபிக்ஸ் களைக் கொண்ட மொழி அதாவது ஒரு குறிப்பிட்ட மார்ஃபிம் பல ஃபியூச்சர்களைக் கொண்டிருக்கும் Separatist என்பதன் அர்த்தம் பல மார்ஃபிம்கள் இருக்கும் இவை ஒவ்வொன்றும் வெவ்வேறு செயல்பாட்டைக் கொண்டிருக்கும் துருக்கி மொழியில் ஒரு சான்றினை உங்களுக்கு வழங்கினேன் முந்தைய அமர்வுகளில் சென்று அதனை எளிதாகக் கண்டுபிடிக்கலாம் துருக்கி மொழியில் செபரேட் ப்ளூரல் அஃபிக்ஸ் உள்ளன லத்தீனில் ஒரு குமுலேடிவ் நம்பர் இவ்விசயம் ஒரே ஒரு மார்ஃபிமில் உள்ளது எனவே ஒரு மார்ஃபிம் பல ஃபீயுச்சர்களைக் கொண்டுள்ளது இந்த குமுலேடிவ் மற்றும் செபரேடிஸ்ட் வரையறையின் அடிப்படையில் ஐந்தாவது பொதுமைப்படுத்தல் செபரேடிஸ்ட் அஃபிக்ஸ் களை விட குமுலேடிவ் அஃபிக்ஸ்கள் பர்சன் நம்பர் பற்றி அடிக்கடி அடையாளப்படுத்தப்படுகின்றன நீங்கள் பொதுவாக நம்பர் ஃபீயுச்சர் மற்றும் பர்சன் ஃபியூச்சர் ஒரு மார்ஃபிமில் சேர்ந்திடுவதைக் காண்பீர்கள் செபரேடிவ் விசயத்தில் இதைக் கண்டுபிடிப்பது மிகவும் குறைவு அதனால் இதுபோன்ற எந்த நிகழ்வுகளையும் காண மாட்டீர்கள் என்று அர்த்தமல்ல ஆனால் பெரும்பாலான நேரங்களில் இது இப்படி நடக்கும் நம்மிடம் தரவு இல்லாததால் ஒரு சிறிய உதாரணத்தை இங்கே தருகிறேன் லத்தீன் மற்றும் கிரேக்க மொழியிலிருந்து சான்றினைக் காண்போம் லத்தீன் குமுலேடிவ் மற்றும் கிரேக்கம் செபரேடிஸ்ட் என்பதை நினைவில் கொள்க ஒரே ஒரு சான்றினை கணக்கில் எடுத்துக்கொள்கிறேன் லத்தீன் மொழியில் உள்ள ambula bam என்று சொல்லலாம் கிரேக்கத்தில் git ti மற்றும் m git ti மற்றும் m என்றெழுதுகிறேன் இந்த விசயத்தில் என்ன நடக்கிறது இது பாஸ்ட் டென்ஸ் ஆகும் இது டென்ஸ் ஆக இருக்கும்பட்சத்தில் அஃபிக்ஸ் செபரேடிஸ்ட் ஆகும் இது நம்பர் அல்லது ஜெண்டர் அல்லது பர்சன் ஆக இருப்பின் பொதுவாக எல்லாமே ஒன்றாக இணைக்கப்படுகின்றன அதாவது டென்ஸ் ஆனது குமுலேட்டிவ் அஃபிக்ஸ்களால் வெளிப்படுவதில்லை மாறாக பர்சன் நம்பர் ஜெண்டர் இவையே வெளிப்படுத்துகின்றன எனவே ஐந்தாவது பொதுமைப்படுத்தலில் பர்சன் மற்றும் நம்பர் பொதுவாக குமுலேடிவ் அஃபிக்ஸ்களால் அடையாளப்படுத்தப்படுகின்றன அதேவேளையில் டென்ஸ் ஆனது செபரேடிஸ்ட் அஃபிக்ஸ்களால் அடையாளப்படுத்தப்படுகிறது இதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் டென்ஸ் தனி வகையைக் கொண்டுள்ளது பர்சன் நம்பர் சிலநேரங்களில் ஜெண்டரும் தனி வகையைக் கொண்டுள்ளது ஆறாம் பொதுமைப்படுத்தல் syncretism பற்றியது syncretism என்று சொல்லும்போது இதன் பொருள் distinctionஐக் குறிக்கிறது ஒரு வகைக்குள் distinction இல்லாதபோது அங்கு syncretism இல்லை என்பதைக் கண்டறிவோம் இந்த விசயத்தில் இங்கு ஜெண்டர் syncretism இல்லை சிங்குலர் இல் வேறுபாடுகள் உடைய குறிப்பிட்ட மொழி இருப்பதாகக் கருதுவோம் சிங்குலர் இல் ஜெண்டர் வேறுபாடுகள் பன்மையில் காணப்படவில்லை அதாவது அங்கு ஜெண்டர் syncretism நடக்கிறது ஜெர்மன் மொழியில் தரவினை உற்றுநோக்குங்கள் முந்தைய அமர்வுகளில் விவாதித்தவற்றுக்குத் திரும்பிச் செல்லுங்கள் அதை மீண்டும் செய்யப் போகிறேன் இது syncretismஉடன் தொடர்புடையதாக இருக்கும்போது அதாவது சிங்குலரில் வேறுபாடு உள்ளது ஜெண்டர் தெளிவாகக் குறிக்கப்பட்டுள்ளது மற்றும் ப்ளூரல் குறிக்கப்படவில்லை இது என்ன கூறுகிறது சிங்குலரை விட ப்ளூரலில் ஜெண்டர் syncretism அடிக்கடி நிகழ்கிறது என்று இது கூறுகிறது அதாவது பெயர்ச்சொல் சிங்குலராக இருக்கும்போது ஜெண்டர் வெளிப்படையாகக் குறிக்கப்படுகிறது அங்கே ஆண்பால் மற்றும் பெண்பால் இடையே வேறுபாடு இருக்கும் ஆனால் ப்ளூரல் விசயத்தில் ஜெண்டரின் வெளிப்படையான அடையாளத்தை பொதுவாகக் காணவில்லை அதனால்தான் அங்கு syncretism கிடைக்கிறது பின்னிஷ் மொழி ஜெண்டர் டிஸ்டின்க்ஷன் இல்லாதது இதில் ஜெண்டர் டிஸ்டின்க்ஷன் இல்லாததால் syncretism இன் வரையறையைப் பூர்த்தி செய்யாது ஆனால் இந்தி மிகவும் ஜெண்டர் சென்சிடிவ் கொண்ட மொழி என்று சொல்லலாம் இந்தி போன்ற தெற்காசிய மொழியில் ஜெண்டர் syncretism ஐ எளிதாகக் காணலாம் இந்த விஷயத்தில் அதிக ஜெண்டர் வேறுபாடு இல்லாத ஒடியாவைப் பற்றியும் பேசலாம் இந்தி விசயத்தில் பெரும்பாலான நிகழ்வுகளில் சிங்குலர் பெயர்ச்சொற்கள் மிகவும் ஜெண்டர் சென்சிடிவ் உடையவை ப்ளூரல் வடிவங்கள் இந்தளவு சென்சிடிவ் உடையவை அல்ல அங்கு நீங்கள் ஜெண்டர் syncretismஐ தெளிவாகக் காண்கிறீர்கள் ஆனால் பின்னிஷ் போன்ற மொழியில் ஜெண்டர் வேறுபாடு இல்லாத அல்லது இலக்கணத்தில் ஜெண்டர் டிஸ்டின்க்ஷன் இல்லாத நிலையில் syncretismஐக் காண்பீர்கள் இதை எளிமையாகச் சொல்வதென்றால் syncretism என்பது சில அர்த்தங்களில் asymmetry ஆகும் இது சமச்சீரற்ற தன்மை என்பதை நினைவில் கொள்ளுங்கள் சில நிகழ்வுகளில் அது வேறு விதமாக நடந்து கொள்கிறது சில நிகழ்வுகள் அது வேறொரு விதமாக நடந்து கொள்கிறது இந்த சமச்சீரற்ற தன்மை அல்லது பல்வேறு வகைகளில் உள்ள இந்த வேறுபாடு ஜெண்டர் தொடர்பான பொதுமைப்படுத்தலுக்கு வழிவகுக்கிறது நினைவில் கொள்ளுங்கள் பெயர்ச்சொல் சிங்குலராக இருக்கும்போது ஜெண்டர் மிகவும் வெளிப்படையாக வெளிப்படுகிறது இது ப்ளூரலாக இருக்கும்போது பெரும்பாலான சூழல்களில் ஜெண்டர் இறுக்கமாகவோ அல்லது கண்டிப்பாகவோ வெளிப்படுவதில்லை அதனால்தான் ஆறாவது பொதுமைப்படுத்தல் Crosslinguistically ப்ளூரலில் ஜெண்டர் syncretismஐ வெளிப்படுத்துகிறது இது கிடைக்கவில்லை என்று நாம் கூறவில்லை மாறாக இது சிங்குலரை விட அடிக்கடி நிகழ்கிறது இது ஆறாம் பொதுமைப்படுத்தல் பற்றியது ஏழாம் பொதுமைப்படுத்தலும் syncretismஉடன் தொடர்புடையது இந்த syncretism என்பது case syncretismஉடன் தொடர்புடையது GEN 6 ஜெண்டர் syncretismஉடன் தொடர்புடையது GEN 7 case syncretism உடன் தொடர்புடையது case syncretismஇல் சிறிது வேறுபாடு உள்ளது க்ராஸ் மொழியியல் case syncretism பெரும்பாலும் இரண்டு core caseகளை உள்ளடக்கியது இந்த இரண்டு core caseகள் யாவை இவை nominative மற்றும் accusative இவை case syncretismஐ உள்ளடக்கிய இரண்டு caseகள் ஆகும் ஆகவே ஏழாம் பொதுமைப்படுத்தல் crosslinguistically case syncretismஆனது core caseகளை உள்ளடக்கியது இங்குள்ள core caseகள் யாவை ஒன்று nominative மற்றொன்று accusative இவை இரண்டும் முதன்மையாக நாம் இதுவரை சந்தித்த முதல் 7 crosslinguistic பொதுமைப்படுத்துதலுடன் தொடர்புடையவை இன்னும் 7 பொதுமைப்படுத்தல்கள் உள்ளன அவற்றை அடுத்தடுத்த அமர்வில் விவாதிப்பேன் இப்போது நாம் விவாதித்ததை நினைவுபடுத்துகிறேன் முதலில் அஃபிக்ஸ்களின் டைபாலஜி மூலம் விவாதத்தைத் தொடங்கினோம் அஃபிக்ஸ்களின் டைபாலஜி மூன்று வெவ்வேறு வடிவங்களை உருவாக்கின்றன முதல் வடிவம் அஃபிக்ஸ் ஆனது மூலச்சொல்லுக்கு முற்பட்டதாக இருக்கும் அதாவது ப்ரிஃபிக்ஸ் இரண்டாவது வடிவம் மூலச் சொல்லைப் பின்பற்றுவதாக இருக்கும் அதாவது சஃபிக்ஸ் மூன்றாவது வடிவம் நீங்கள் நிறைய இன்டர்லாக்கிங் ஐ காண்பீர்கள் இன்டர்லாக் பிரிவில் மூன்று வெவ்வேறு வகைகளைக் கொண்டிருப்பீர்கள் அதில் முதலாவது இன்ஃபிக்ஸிங் இன்ஃபிக்ஸிங்கில் என்ன நடக்கும் மூலச்சொல்லை பிரிக்கிறீர்கள் அல்லது இரண்டு பாகங்களாக உடைத்து அதில் இன்ஃபிக்ஸ் செருகுகிறீர்கள் இரண்டாவது சர்கம்ஃபிக்ஸிங் மார்ஃபிம் அல்லது அஃபிக்ஸ் இரண்டு பாகங்களாக உடைக்கப்படுகின்றன ஒரு பாகம் மூலச்சொல்லுக்கு முன் பயன்படுத்தப்படுகிறது மற்றொரு பாகம் மூலச்சொல்லின் பின் பயன்படுத்தப்படுகிறது இதுவே சர்கம்ஃபிக்ஸிங் ஆகிறது மூன்றாவது இண்ட்ரோஃபிக்ஸிங் இவை என்ன செய்கிறது இன்டர்லாக் செய்கிறது interim இண்ட்ரொஃபிக்ஸிங் பற்றி பேசும்போது இங்கே அஃபிக்ஸ் இரண்டு பகுதிகளாக உடைக்கப்பட்டுள்ளது மட்டுமல்லாமல் மூலச்சொல்லும் உடைக்கப்பட்டுள்ளது இதுபோன்றவற்றுக்கு ஹீப்ரு சான்றாகும் இதுபோன்றவற்றில் என்ன நடக்கிறது நீங்கள் மூலச்சொல்லை உடைத்த பிறகு நீங்கள் உயிரெழுத்துக்களையும் விடுகிறீர்கள் மார்ஃபாலஜிகல் டைபாலஜி பற்றி பேசும்போது உலக மொழிகளை நன்கு புரிந்துகொள்ள நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டியவை இவை உங்களுக்குத் தெரிந்த பழக்கமான பேசக்கூடிய மொழிகள் எந்த வகையைச் சேர்ந்தது என்பதைப் பற்றி சிந்திக்க வேண்டும் டைபாலஜியில் மற்றொருபிரிவு உள்ளது ப்ரிஃபிக்ஸ் ஐ மட்டுமே அனுமதிக்கும் மொழிகள் உள்ளன சஃபிக்ஸ் ஐ மட்டுமே அனுமதிக்கும் மொழிகள் உள்ளன இரண்டையும் அனுமதிக்கும் மொழிகள் இருக்கலாம் இதுபோன்றவற்றில் மூன்று வெவ்வேறு டைபாலஜிகல் வேறுபாடுகள் உருவாகின்றன அஃபிக்ஸேஷன் வகைக்குள் வெளிப்படையான மற்றும் ஸீரோ மார்ஃபிம்களைக் கொண்டிருக்கிறீர்கள் அஃபிக்ஸ்கள் வெளிப்படையாக வெளிப்படும்போது அவற்றை overt affixes என்கிறோம் அவை வெளிப்படையாக வெளிப்படாதபோது அவை மாறுகின்றன அல்லது அவை வினை அல்லது சொல்லின் அர்த்தத்தை மாற்றுவதில் முக்கியப் பங்கு வகிக்கின்றன அவற்றை நாம் ஸீரோ அஃபிக்ஸ் என்று அழைக்கிறோம் முதல் சான்று மாண்டரின் மொழி லத்தீன் ஆங்கிலத்தில் ப்ளூரல் ஸீரோ அஃபிக்ஸ்டாக இருக்கும் இவை பொதுவாக overt அஃபிக்ஸ் ஆகும் ஆனால் ஆங்கிலத்திலும் ஸீரோ அஃபிக்ஸ்ட் மார்ஃபிம்களைக் காணலாம் இதுவரை விவாதித்த அனைத்தும் அஃபிக்ஸ் அல்லது அஃபிக்ஸ்களின் டைபாலஜி பற்றியது தவிர இதுவரை நாம் அடையாளம் கண்டுள்ள 7 வெவ்வேறு பொதுமைப்படுத்தல்கள் பற்றியும் பேசினோம் முதல் பொதுமைப்படுத்தல் ட்ரான்சிடிவிடி மற்றும் இண்ட்ரான்சிடிவிடி பற்றியது ஒரு மொழியில் இண்ட்ரான்சிடிவ் வினை சிங்கிள் ஆர்கியுமெண்ட்டை incorporateசெய்திருந்தால் ட்ரான்சிடிவ் வினையானது பேஷண்ட் ஆர்கியுமெண்ட் அல்லது தீம் அல்லது முதன்மையாக ஆப்ஜெக்ட் ஐ incorporate செய்யலாம் ட்ரான்சிடிவ் வினைச்சொற்களின் விசயத்தில் நீங்கள் பொதுவாக ஏஜெண்ட்களை incorporate செய்யமுடியாது ட்ரான்சிடிவ் வினைச்சொல்லுக்கு ஏற்கனவே ஒரு ஏஜெண்ட் இருப்பதால் முடியாது எனவே இன்னொன்றை incorporate செய்வது சாத்தியமில்லை மிகவும் குறைவு எனவே இதனால்தான் இரண்டாம் பொதுமைப்படுத்தல் இது கிட்டத்தட்ட இல்லை என்று சொல்லும் மூன்றாம் பொதுமைப்படுத்தல் எளிமையானது அதற்கு இன்ஃபெலெக்ஷனல் மார்ஃபிம் இருந்தால் அது ஒரு டிரைவேஷனல் மார்ஃபிமையும் கொண்டிருக்கும் நான்காவதில் டிரைவேஷனல் மற்றும் இன்ஃப்லெக்ஷனல் அஃபிக்ஸ் இணைந்து குமுலேடிவ் எக்ஸ்பொனண்ட்ஸ்களாக காணப்படும் எந்தவொரு மொழியையும் கண்டறிய முடியாது உண்மையில் இல்லை ஒன்று டிரைவேடிவ் அல்லது இன்ஃப்லெக்ஷனலாக மட்டுமே இருக்கும் மேலும் இரண்டு ஃபியூச்சர்களையும் கொண்ட ஒரு மார்ஃபிம் இருந்தால் அது பொதுவாக speak போன்ற வினைச்சொல்லுடன் ஏற்படாது பின்னர் பர்சன் நம்பர் இவை அடிக்கடி குமுலேடிவ் ஆல் அடையாளப்படுத்தப்படுகின்றன செபரேடிஸ்ட் ஆல் அல்ல மறுபுறம் டென்ஸ் ஆனது செபரேடிஸ்ட் மார்ஃபிமால் அடையாளப்படுத்தப்படுகிறது குமுலேடிவ் ஆல் அல்ல இதை நினைவில் கொள்ளுங்கள் மேலும் நாம் இரண்டு வெவ்வேறு வகையான syncretism பற்றியும் பேசினோம் முதல் syncretism ஜெண்டருடன் தொடர்புடையது இரண்டாவது syncretism கேஸ் உடன் தொடர்புடையது இது ஜெண்டர் தொடர்பான syncretismஆக இருக்கும்போது பொதுமைப்படுத்தல் ஒருமையை விட பன்மையில் ஜெண்டர் syncretism அடிக்கடி நிகழ்கிறது பன்மைகளில் ப்ளூரல் ஜெண்டர் மார்க்கிங் ஐ உண்மையில் நீங்கள் காணவில்லை கேஸ் syncretism விசயத்தில் இது பொதுவாக இரண்டு core caseகளை உள்ளடக்கியது பெரும்பாலும் nominative மற்றும் accusative ஆகும் இவை நமது ரெஃபரென்ஸ் புத்தகத்திலிருந்து இதுவரை அடையாளம் காணப்பட்ட சில மார்ஃபாலஜிகல் டைபாலஜி பொதுமைப்படுத்தல்கள் இதில் இன்னும் நிறைய உள்ளன அடுத்த அமர்வில் மேலும் 7 பொதுமைப்படுத்துதல்களைப் பற்றி பேசப் போகிறேன் அதுவரை நீங்கள் பேசும் மொழிகளைப் பற்றி சிந்தித்து உங்கள் மொழியில் எந்த வகையான அஃபிக்ஸ் செயல்படுகிறது என்பதை டைபாலஜிகல் ரீதியாகக் கண்டறிய வேண்டும் குறிச்சொற்கள் பொதுமைப்படுத்துதல் ட்ரான்சிடிவிடி இண்ட்ரான்சிடிவிடி ஏஜெண்ட் பேஷண்ட் ஆர்கியுமெண்ட் இன்ஃபெலெக்ஷன் மற்றும் டிரைவேஷன் ஜெண்டர் syncretism கேஸ் syncretism